இன்ஜினியரிங் மேத்தமேடிக்ஸ் 1 லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன் மற்றும் தற்பொழுது நாம் லெட்சர் எண் 11 இல் ஒற்றை வேறியபிலுக்கான டெரிவேட்டிவ் மற்றும் டிஃபரன்சியபிலிடியை பார்க்கப்போகிறோம் எனவே ஒற்றை வேறியபிலுக்கான சார்பின் டெரிவேட்டிவ் என்பது என்ன எனவே yf என்பதை ஒற்றை வேறியபிலுக்கான சார்பு என எடுத்துக்கொண்டால் மற்றும் இந்த ரேசியோவானது fxx fx எனவே இந்த வேறுபாடு நாம் x எனும் இன்கிரிமெண்டை x ல் கொடுத்து மற்றும் fஐ கழிப்பதாகும் x மதிப்பினை இந்த இன்கிரிமெண்டை கொண்டு வகுக்க வேண்டும் இந்த ரேசியோ ஆனது லிமிட்டை வரையறுக்கப்பட்ட லிமிட்டை x→0 எனும் போது கொண்டிருக்கும் ஆனால் இதை நாம் x எனும் புள்ளியில் f எனும் சார்பின் டெரிவேட்டிவ் என்று கூறுகிறோம் எனவே இதுவே பொதுவாக டெரிவேட்டிவ் என்பதற்கான வரையறை ஆகும் எனவே x→0 எனும் பொழுது இந்த லிமிட்டை எடுத்துக்கொண்டால் இந்த லிமிட் இருந்தால் இந்த மதிப்பு ஃபன்க்ஷன் fx ன் டிரைவேட்டிவ் என்று அழைக்கிறோம் மற்றும் இதை பொதுவாக f எனவும் y' அல்லது சில நேரங்களில் dydx எனவும் குறிக்கலாம் மற்றும் இதுவே டெரிவேட்டிவ் என்பதற்கான குறியீடு இங்கு இதுவே கோஸன்டின் லிமிட் ஆகும் x எக்ஸின் மதிப்பை இன்கிரிமெண்ட் செய்து மற்றும் இதன் டிஃபரன்ஸ் ஐ எடுத்து சார்பின் மதிப்பை எழுதும் போது இந்த இன்கிரிமெண்ட் கொண்டு வகுத்தால் கிடைப்பது ஆகும் எனவே இந்த நிமிடத்தின் மதிப்பு எக்ஸிஸ்ட் ஆனால் இந்த சார்பானது டெரிவேட்டிவ் ஐ கொண்டிருக்கும் என்று கூறலாம் மற்றும் இதன் மதிப்பு சரியாக லிமிட் மதிப்பைக் கொண்டிருக்கும் மற்றும் நாம் டெரிவேட்டிவ் ஐ குறிக்க உபயோகப்படுத்தும் குறியீடு f prime y prime over dydx தற்பொழுது டிஃபரன்சியபிலிடி என்றால் என்ன மற்றும் டிஃபரண்சியல் என்றால் என்ன இது ஒரு முறையான வரையறை ஆகும் இதற்கான காரணம் என்னவெனில் இதனை நம்மால் சுலபமாக அதிகமான வேறியபில்களை கொண்டிருக்கும் நிலையில் பொழுது நீட்டிக்க இயலும் எனவே f சார்பானது x எனும் புள்ளியில் டிஃபரன்ஸ்சியபில் மற்றும் xஐ அதிகப்படுத்தினால் இந்த ஏதேனும் ஒரு பெருக்கம் ஆனது மற்றும் இந்த yபெருக்கத்தை இவ்வாறு Ax epsilon times x எனக் குறிக்கலாம் இது ஏதேனும் ஒரு மாறிலிக்கு சமமாக இருக்கும் அதாவது எப்ஸிலோன் இங்கு பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது x பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்கிறது இங்கு A is independent of x ஆகும் எனவே ஒரு புள்ளி அதாவது f என்பது டிஃபரன்ஸ்ஸ் எனில் இதற்கு நாம் f y அதிகரிப்பு கொடுத்தோம் எனில் பெருக்கத்தை x ஆக எழுத முடியும் எனவே y எனும் பொழுது அதிகரிப்பு இவ்வாறாக y எனக் குறிக்கப்படுகிறது எனவே இதனை நாம்yAxϵx இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் இது ஒரு லீனியர் பகுதி ஏனெனில் A என்பது x andϵx ஆகியவற்றைப் பொறுத்தது அல்ல மற்றும் எஃப்சிலான் பண்பானது டெல்டா x பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது எப்சிலோன் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்கிறது பின்பு இந்த சார்பானது டிஃபரண்ட்சியபிள் மற்றும் வலது புற பகுதியில் உள்ள முதல் பகுதியானது இதன் அர்த்தம் A டைம்ஸ் டெல்டா x எனவே வலதுபுற பகுதியிலுள்ள இந்தப் பகுதியானது Ax இதுவே டிஃபரண்சியல் அல்லது டோட்டல் டிஃபரண்சியல் of y என்று அழைக்கிறோம் இதனை dy என்ற குறியீடு கொண்டு பொதுவாக குறிக்கிறோம் இவ்வாறாக நம்மிடம் dy உள்ளது இது மற்றொரு குறியீடு அதாவது டிஃபரண்சியல் என்று அழைக்கிறோம் இதனை நாம் இவ்வாறு Ax எனக் குறிக்கிறோம் இவை டெல்டா y எக்ஸ்பிரஸ்னக்கான லீனியர் பகுதி ஆகும் மீண்டுமாக இந்த டெல்டா y ஒரு அதிகரிப்பு எனவே yfxx fx இந்த இன்கிரிமெண்ட் டெல்டா y இதை இவ்வாறாக எழுதிக் கொள்ளலாம் எனவே லீனியர் பகுதி A டெல்டா இண்டிபெண்டன்ட் x times x ϵ x ஆக உள்ளது பின்பு இதனை இந்த சார்பை நாம் டிஃபரன்ஸ் என்று அழைக்கிறோம் மற்றும் இந்த எப்சிலான் மிகவும் முக்கியமானது அதாவது டெல்டாx பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்ல வேண்டும் எனவே இந்த A டெல்டா x பொறுத்து இருப்பது இல்லை எனவே நாம் இதை செய்தால் சார்பை டிஃபரென்ஸ்சியபில் என்று அழைக்கலாம் தற்பொழுது அடுத்த ஸ்லைடில் நாம் டிஃபரன்ஸ்சியபிலிடிக்காண வரையறையை காணலாம் இங்கு நம்மிடம் என்ன உள்ளது எனில் இந்த டெல்டாவை yஐ நாம் இவ்வாறாக Axϵx என வெளிப்படுத்தலாம் மற்றும் பழைய வரையறையில் டெரிவேட்டிவ் வரையறைக்கு சமமானது எனவே நான் அடுத்த ஸ்லைடை நோக்கி நகர்வோம் எனவே இங்கு டிஃபரண்சியபிலிடி மற்றும் டெரிவேட்டிவ் இவற்றிற்கான தொடர்பு என்ன அல்லது அடிப்படையில் இவை இரண்டும் சமமா நாம் என்ன கவனிக்கப் போகிறோம் எனவே தேவையான மற்றும் போதுமான நிபந்தனைகள் ஆனது சார்பானது y f x எனும் புள்ளியில் டிஃபரண்ட்சியபிலாக இருக்கும் பொழுது இது முடிவான வரையறுக்கப்பட்ட டெரிவேட்டிவ் ஐ அந்த புள்ளியில் பெற்றிருக்க வேண்டும் எனவே இதனையே நாம் போதுமான மற்றும் தேவையான நிபந்தனைகள் ஆக எழுதிக் கொள்கிறோம் இதன் அர்த்தம் சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இருந்தால் பின்பு அந்தப் புள்ளியில் டிஃபரன்சியபில் differentiable இருக்கும் அல்லது டெரிவேட்டிவ் அந்த புள்ளியில் இருக்குமேயானால் பின்பு சார்பானது அந்தப் புள்ளியில் டிஃபரண்ட்சியபிலாக இருக்கவேண்டும் எனவே முடிவு என்னவென்றால் நாம் முன்னர் கொடுத்த வரையறையில் டிரைவேட்டிவ் மற்றும் டிஃபரென்ஷியபிலிட்டி ஆகிய இரண்டும் ஒற்றை மாறி விஷயத்தில் அடிப்படையில் ஒன்றே எனவே தற்பொழுது நாம் டிஃபரண்டியபிலிடி என்பது ஒரு புள்ளியில் டெரிவேட்டிவ்கான எக்ஸிஸ்டன்ஸ் தரும் என்பதை பார்க்கலாம் எனவே yf எனும் சார்பை எடுத்து டிஃபரன்ஸ்சியபில் என்று எடுத்துக்கொண்டால் பின்பு நாம் இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலா எனில் இதிலிருந்து வரையறையின் படி நம்மால் y இன்கிரிமென்ட் என்பது x ல் கொடுக்கப்பட்ட x இன்கிரிமென்ட் என இவ்வாறாக எழுத இயலும் எனவே நம்மால் இதை y Axϵx என இவ்வாறு எழுத முடிந்தால் பின்பு சார்பானது டிஃபரென்ஸ்சியபில் ஆகும் எனவே நாம் இங்கு சார்பானது டிஃபரென்ஸ்சியபில் என்று எடுத்துக் கொண்டோம் இதன் அர்த்தம் நம்மால் டெல்டாy என்பதை இவ்வாறாகy ஐ Axϵx ஆக வெளிப்படுத்த இயலும் பின்பு நாம் லிமிட்டை எடுத்துக்கொள்ளலாம் எனவே லிமிட் எடுப்பதற்கு முன்பு நாம் இதனை டெல்டாவில் x வகுக்க வேண்டும் எனவே இது இவ்வாறு yx Aϵ So Aϵஆகிறது எனவே தற்பொழுது நாம் லிமிட்டை x→0எடுக்கலாம் எனவே லிமிட்டை எடுக்கும்பொழுது இதுவே yx ஆக உள்ளது எனவே லிமிட் ஆனது Aக்கு சமமானது இங்கு டெல்டா x இல்லை மற்றும் டெல்டா xஐ பொறுத்தது இல்லை இது டிஃபரன்ஸ்சியபிலிடி கான வரையறையின் படி இவ்வாறு ஆகிறது மற்றும் லிமிட் epsilon டெல்டாx பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மற்றும் epsilon என்பது பூஜ்யத்திற்கு செல்கிறது ஏனெனில் x→0 எனும் போது இந்தப் பண்பைக் கொண்டுள்ளது என்பது நமக்குத் தெரியும் அதாவது டெல்டா x பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது எப்ஸிலான் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் எனவே இந்த நிலையின் பொழுது நம்மிடம் x→0⁡yx இதுவே கிடைக்கிறது இதுவே டெரிவேட்டிவ் f இல் உள்ள மாறிலி நாம் இதை கண்டுள்ளோம் இந்த பகுதியானது வேறொன்றும் இல்லை இதுவே fx x fx ஆகும் எனவே இந்த பகுதி இங்கு டெரிவேட்டிவ் ஆகிறது இதனை நாம் முந்தைய ஸ்லைடில் விவாதித்தோம் இதன் அர்த்தம் நம்மிடம் இதுவே கிடைக்கிறது எனவே நான் இதனை அழிக்கிறேன் எனவே நமக்கு இங்கு fx A கிடைக்கிறது ஏனெனில் இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது இங்கு நாம் கவனித்தது என்னவென்றால் f சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் ஆக இருந்தால் பின்பு டெரிவேட்டிவ் நாம் லிமிட் எடுக்கும்போது கிடைக்கிறது எனவே டெரிவேட்டிவ் என்பது வேறொன்றுமில்லை இதனை நாம் இங்கு இவ்வாறு எழுதுகிறோம் இது ஒரு லீனியர் பகுதி இது டெல்டா இல்லாத ஒரு பகுதி எனவே இது வேறொன்றுமில்லை லீனியர் டெர்ம் linear term A மற்றும் xஐ பொருத்தது அல்ல எனவே நாம் இங்கு கண்டது என்னவென்றால் சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் ஆக இருக்கும் பொழுது பின்பு அதன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் மற்றும் டெரிவேட்டிவ் Aக்கு சமமானது இதனை நாம் டெல்டா y கொண்டு கொடுத்துள்ளோம் எனவே f என்பது டிஃபரன்ஸ்சியபில்லாக இருந்தால் பின்பு f' எக்ஸிஸ்ட் ஆகும் மற்றும் அது வரையறுக்கப்பட்ட A மதிப்பைக் கொண்டிருக்கும் அடுத்து நாம் டெரிவேட்டிவ் என்பது எக்ஸிஸ்ட் ஆனால் பின்பு இந்த சார்பானது டிஃபரண்ட்சியபில்லாக இருக்குமா என்று பார்க்கலாம் எனவே fA வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டிருக்கும் என எடுத்துக்கொள்ளலாம் இதன் அர்த்தம் f' எக்ஸிஸ்ட் ஆகும் அல்லது சார்பிற்க்கான டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் எனவே இந்த நிலையில் நம்மிடம் fxx fx over x லிமிட்டை கொண்டிருக்கும் அந்த லிமிட் Aக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் நாம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் என்று எடுத்துள்ளோம் எனவே இதன் அர்த்தம் லிமிட் exists ஆகும் மற்றும் இது Aக்கு சமமானது ஆகிறது இதையே நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் மற்றும் தற்பொழுது லிமிட் மதிப்பானது Aக்கு சமமாக இருப்பதால் நம்மால் இதனை வரையறுக்க இயலும் அல்லது நான் இதை மட்டும் விவரிக்கிறேன் எடுத்துக்காட்டாக x→0 function L பின்பு இதனை இவ்வாறு f L என எழுதிக்கொள்ளலாம் டிஃபரன்ஸ் எனும் xepsilon புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் வரையறுக்க இயலும் எனவே எப்ஸிலோன் என்பது என்ன இது ஒரு பண்பை கொண்டிருக்கிறது அதாவது x→0 ஆக இருக்கும் போது 0க்கு செல்லும் நாம் இங்கு லிமிட்டை எடுக்கும்பொழுது மற்றும் லிமிட் x→0 இங்குள்ள லிமிட்டுக்கு சமமாக இருக்கும் x→0 மற்றும் fx L எனவே லிமிட் fx → L இது 0 க்கு செல்லும் எனவே க்கு பதிலாக fx Lஎன இதனை நாம் இங்கு இவ்வாறு எழுதி கொண்டால் பின்பு இந்தக் எப்ஸிலான் இந்தப் பண்பை பெற்றிருக்க வேண்டும் அதாவது டெல்டா x பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது எப்செலான் பூஜ்ஜியத்தை நோக்கி செல்ல வேண்டும் எனவே இது போன்ற சூழ்நிலையில் இங்கு நம்மிடம் லிமிட் x→0 இந்த எக்ஸ்பிரேஷனுக்கான கோஷண்ட் இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இதனை fxΔx fxΔx A என எழுதிக் கொண்டால் மற்றும் இதன் லிமிட் மதிப்பு L ஆகும் எனவே இந்த எப்சிலான் ϵ→0asx→0 இந்த பண்பை பெற்றுள்ளது இந்த கருத்தை நாம் பின்வரும் மற்ற லெக்ச்சரில் உபயோகிக்கின்றோம் எனவே இதனைக் கொண்டு இந்த லிமிட்டில் இருந்து நம்மால் இந்தக் எப்சிலானை அறிமுகப்படுத்த முடியும் பின்பு இது ஒரு பண்பை பெற்றிருக்கும் அதாவது டெல்டாx பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் பொழுது இதுவும் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் ஏனெனில் நமக்கு தெரியும் கோஷ்ன்டின் லிமிட் மதிப்பானது வேறொன்றுமில்லை A ஆகும் இந்த எப்சிலான் பூஜ்ஜியம் x→0எனும் பொழுது இந்த நிலையில் இதனை நம்மால் இவ்வாறாக எfxx fx எழுதிக் கொள்ள இயலும் பின்பு இந்த டெல்டா xஐ நாம் வலதுபுற பகுதிக்கு எடுத்துச் செல்கிறோம் நமக்கு AxϵΔx கிடைக்கிறது எப்சிலான் epsilon இந்த பண்பை பெற்றுள்ளதால் இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மற்றும் தற்பொழுது இதிலிருந்து நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது அதாவது இந்த வேறுபாடு அல்லது இதனை நாம் டெல்டா y என்று அழைக்கலாம் எனவே டெல்டா yஐ இவ்வாறாக AxϵΔx நாம் எழுதிக் கொள்ளலாம் மற்றும் இது டெல்டாவை பொறுத்தது அல்ல ஏனெனில் இது லிமிட்டிங் சிச்சுவேஷன் ஆகும் எனவே A டெல்டா xஐ பொறுத்தது அல்ல மற்றும் தற்பொழுது நம்மிடம் இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் அது ஏனெனில் இதுவே டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான வரையறை ஆகும் இதிலிருந்து f டிஃபரன்ஸ்சிறபில் ஆகும் எனவே நாம் எதை கற்றுள்ளோம் என்றால் அதாவது சார்பிலான டிபரன்சியல் இதனை நாம் இங்கு dy A டெல்டாx கொண்டு அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே சார்பிற்க்கான இந்த டிஃபரண்சியல் டெரிவேடிவ் பெருக்குத் தொகை ஆகும் ஏனெனில் A என்பது வேறொன்றுமில்லை f இதற்கான டெரிவேட்டிவ் மற்றும் ஏதேனும் ஒரு அதிகரிப்பு டெல்டா x எனவே இந்த பகுதி இங்கு dy ஆகும் இதனை நாம் dy டிஃபரண்டசியல் என்று அழைக்கிறோம் இது வேறொன்றுமில்லை டெரிவேடிவ் மற்றும் அதிகரிப்புக்கான பெருக்குத் தொகை இண்டிபெண்டன்ட் வேறியபில் எனவே இதனை நாம் இவ்வாறாக dy fxΔxஎன எழுதிக் கொள்ளலாம் டெரிவேடிவ் அல்லது டிஃபரண்சியாபிலிடியை கொண்டிருக்கும் பொழுது மீதம் நாம் எவற்றைக் கற்றுக் கொண்டோம் அவை அடிப்படையில் அதே கருத்துக்களாகும் நாம் ஒற்றை வேறியபிளைக் கொண்ட சார்பை பற்றிப் பேசும் பொழுது படித்தவை ஆகும் எனவே நாம் டிஃபரன்ஸ்சியபிலிட்டிக்கான வடிவியல் விளக்கத்தைக் நோக்கி நகரலாம் எனவே நாம் டிஃபரண்ட்சியலை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் எனவே அதன் வடிவியல் என்றால் என்ன நாம் இதுவரை அறிமுகப்படுத்தியது என்னவென்றால் டெல்டா y கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரண்ட்சியபிலாக இருக்கும் பொழுது பின்பு டெல்டாவை y இவ்வாறாக AxϵΔx எழுதிக்கொள்ளலாம் இதனை நாம் பார்த்தோம் மேலும் லிமிட்டை எடுக்கும்பொழுது நம்மிடம் A கிடைத்தது இது வேறொன்றுமில்லை f' ஆகும் இதனை நாம் கவனித்தோம் மற்றும் இதனை அதாவது டிஃபரண்சியல் y என்பது வேறொன்றும் இல்லை A dx ஆகும் A என்பது வெறும் f ஆகும் அதனால் fdx என்பது கிடைக்கிறது தற்பொழுது நாம் இந்த டிஃபரண்ட்சியபிலுக்கான இன்கிரிமெண்ட் என்றால் என்ன என்பதைப் பார்க்கலாம் மற்றும் டிஃபரண்ட்சியல் வடிவியலை பார்க்கலாம் எனவே நம்மிடம் ஒரு சார்பு y இருக்கும் எனில் இதுx அச்சு மற்றும் இது y அச்சு ஆகும் எனவே நம்மிடம் இந்த வளைவு yf அல்லது ஒற்றை வேறியபிளுக்கான சார்பு உள்ளது எனவே நாம் ஒரு x புள்ளியை இங்கு எடுத்துக் கொள்வோம் அதன் மதிப்பானது f எனவே இந்தப் புள்ளிகளில் இதன் மதிப்பு இதன் உயரமே f ஆகும் எனவே இந்த புள்ளி xf ஆகும் பின்னர் x இல் டெல்டா x ஐ சேர்க்கிறோம் பின்பு நம்மிடம் மற்றொரு புள்ளி xx உள்ளது நாம் சார்பிற்க்கான மதிப்பை f xx என இவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த புள்ளி xx இவ்வாறு ஆகிறது ஏனெனில் இது எக்ஸ் கோ ஆர்டினேட் மற்றும் y கோ ஆர்டினேட் எனவே இந்தப் புள்ளியில் சார்பு மதிப்பானது fxxஆகும் தற்பொழுது நாம் டான்ஜண்டை வரையலாம் ஏனெனில் நாம் டெரிவேடிவ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏன் இது இந்த நிலையில் வருகிறது எனவே புள்ளியில் டான்ஜன்டை வரையும் பொழுது இதனை நாம் x ஐ கொண்டு குறிக்கிறோம் இது இயல்பாகவே டெல்டா x அதிகரிப்பு நாம் x ல் கொடுத்ததே ஆகும் எனவே இந்த டெல்டா x பகுதி இந்த புள்ளியில் வரும்பொழுது இதனை நாம் ஏன் dx இவ்வாறு எழுதினோம் என்ற கேள்விக்கு நாம் வருவோம் மற்றும் பின்பு இந்த அதிகரிப்பு டெல்டா yல் உள்ளது எனவே நாம் இந்த அதிகரிப்பான டெல்டா xஐ xல் கொடுக்கும் போது இந்த மாற்றம் ஏற்படுகிறது எனவே இது y இன் மாற்றமாகும் ஏனெனில் முந்தைய y இதுவாகும் இப்போது y இந்த கட்டத்தில் இங்கே ஒன்றாகிவிட்டது எனவே தற்பொழுது இந்த வேறுபாடானது டெல்டா y அல்லது இந்த அதிகரிப்பு டெல்டா y எனவே dyஎன்பது என்ன இது முதல் டெரிவேட்டிவ் எனவே இந்த டெரிவேட்டிவ் மற்றும் டான்சென்ட் f' வேறொன்றுமில்லை இந்த கோணத்தில் டான்சென்ட் ஆகும் இதை இதனால் வகுத்தால் கிடைப்பது இதுவாகும் எனவே இங்கு இந்தத் தொலைவு இங்கிருந்து இங்கு வரை உள்ளது இது வேறு ஒன்றும் இல்லை fx ஏனெனில் இது ஒரு முக்கோணம் இதனை நாம் வரைந்து இந்த டேன்ஜன்ட் இந்த கோணத்தில் இங்கு உள்ளது இதனை இந்த புள்ளி xல் உள்ள f' என இவ்வாறு கூறலாம் இது இந்த தொலைவிற்கு சமமானதாக உள்ளது இதனை dy என்று அழைக்கலாம் அல்லது இது x க்கு சமமானதாகும் எனவே இந்த dy வேறொன்றுமில்லை delta x f x அல்லது இந்தத் தொலைவு fx ஆகும் இவ்வாறு இது fx ஆகிறது எனவே இந்த தொலைவானது dy ஆகும் எனவே இதை நான் அழிக்கிறேன் இது நம்முடைய வரையறையில் dy ஆகும் இப்போது இது டெல்டா y என்று கவனிக்க வேண்டும் இது y இன் அதிகரிப்பு செயல்பாட்டின் அதிகரிப்பு டெல்டா x ஆல் x இல் அதிகரிப்பு செய்தபோது இது எங்கள் வரையறையில் y இன் வேறுபாடு ஆகும் எனவே நாம் இங்கு கவனிப்பது என்னவென்றால் இங்கு இந்த டெல்டாx மற்றும் டெல்டாy ஆகியவை சார்பில் மாறுபாடுகள் ஆகும் இங்கு நாம் x x என்று மாற்றும் பொழுதோ அல்லது yமாற்றும் பொழுது சார்பில் dy இது ஒரு டேன்ஜன்ட் மாற்றமாகும் எனவே இது டேன்ஜெண்ட்டுடனான மாற்றம் மற்றும் டெல்டா x ஆல் x இல் அதிகரிப்பு செய்யும்போது இது செயல்பாட்டோடு மாற்றப்படுகிறது எனவே dy மற்றும் dx dy மற்றும் இந்த dx நடவடிக்கை ஆகியவை டேன்ஜெண்ட்டுடன் மாறுகின்றன என்பதையும் இங்கே கவனித்தோம் எனவே இதுவே இங்கு டைன்ஜன்ட் லைனில் நாம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம் இதனை எவ்வாறு அழைக்கலாம் இவை dx dy இரண்டும் ஒன்றே ஆகும் இதனை வேறு வழியாக நாம் சார்பிலான அளவீடுகளில் வேறுபாடு x என்று அழைக்கலாம் எனவே இங்கு நாம் x அதிகரிப்பை ஏற்படுத்தும் போது பின்பு y இது y பங்ஷனில் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது இதுவே நாம் இவ்வாறுy x and or dx கூறுகிறோம் இவை சமமானதாகும் ஏனெனில் மாறுதல் ஆனது இதனை நாம் இவ்வாறு குறித்தாலும் இவை அனைத்தும் சமமானது ஆனால் டேன்ஜன்ட் ல் இந்த மாற்றமானது சார்பில் மாற்றத்தைக் குறிக்கிறது எனவே இங்கு வேறுபாடு உள்ளது ஃபார்முலாவில் இருந்து இதனை நாம் கவனித்தால் இங்கு வரையறையின் படி dy f மற்றும் dx ன் டெரிவேடிவுக்கு சமமாகும் மற்றும் y xஆனால் yx மற்றும் டெரிவேடிவ் 1 ஏனெனில் dx இதனை நாம் லீனியர் A டைம்ஸ் x பகுதியாக எடுத்துக்கொண்டோம் எனவே உண்மையில் இதனை நாம் இவ்வாறாக f x என வரையறுத்துள்ளோம் எனவே dx xஎன்றாகிறது இதனை இந்த குறிப்பிலிருந்து நாம் dxdy என புரிந்துகொள்ளலாம் குறியீடானது அளவீடுகளின் மாற்றத்தை டேன்ஜன்ட்லைனில் எடுத்துக் கொள்ள உதவுகிறது எனவே நம்மிடம் dx del dy உள்ளது பின்பு நம்மிடம் மீண்டுமாக டெல்டாx மற்றும் பின்பு டெல்டா y உள்ளது சரியா எனவே தற்பொழுது நாம் வடிவியல் விளக்கத்தை டிஃபரன்ஸ்சியபிலிடிஆக மீண்டும் பார்க்கலாம் இதனை வரையறையின் படி இவ்வாறாக எழுதிக்கொள்ளலாம் சார்பானது yf டிஃபரன்ஸிபள் இந்தப் x0y0 புள்ளியில் என்று எப்பொழுது அழைக்கப்படும் இனி இதனை நாம் புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் லீனியர் சார்பாக அப்ராக்ஸிமட் செய்யப்படும்போது கிடைப்பது ஆகும் எனவே இது டிஃபரன்ஸ்சியபிலிடி கான மற்றொரு விளக்கம் நாம் இதனை முன்னரே லீனியர் வெளிப்பாடாக எழுதியுள்ளோம் பின்பு x எனவே இங்கு நாம் மற்றொரு விளக்கத்தை கொண்டுள்ளோம் அதாவது சார்பானது டிஃபிரின்ஸிபள் என்று எப்பொழுது அழைக்கப்படும் எனில் இதனை நாம் இந்தப் புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் லீனியர் பங்க்ஷன் ஆக அப்ராக்ஸிமட் செய்ய முடிந்தால் டிஃபரன்சியபில் differentiable ஆகும் எனவே f என்பது கணிதவியலில் என்ன இதன் அர்த்தம் என்ன இதனை இந்த சார்பைx0y0 எனும் புள்ளிகள் நெய்பர்ஹுட் அப்ராக்ஸிமட் செய்தால் லீனியர் பங்க்ஷன் கிடைக்க வேண்டும் இந்த லீனியர் பங்க்ஷன் ஆனது fAϵx x0ஆகும் இதை வரையறையின் படி நாம் முன்னரே இதை பார்த்துள்ளோம் எனவே இந்த f ஐ இடது புறத்திற்கு கொண்டு வந்தால் இது டெல்டா y போல மாறும் மேலும் இங்கே டெல்டா x மற்றும் Aϵ ஐ கொண்டிருக்கிறோம் மற்றும் மீண்டும் டெல்டா x அதாவது x இன் மாற்றத்தை கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு நாம் இந்த வெளிப்பாட்டைf பற்றி பேசலாம் f என்பதை லீனியர் பங்க்ஷன் ஆக நெய்பர் ஹுட்டில் எழுத முடிந்தால் பின்பு இதன் அர்த்தம் என்ன இது ஒரு லீனியர் சார்பு நாம் இந்த மற்றும் x x0 ஐ கொண்டிருக்கிறோம் இந்த ϵ→0ஐ x→x0ஆக பார்க்கவும் எனவே இந்த டேர்ம் மிகவும் சிறியது ஏனெனில் இது 0 க்கும் போகிறது இதுவும் 0 க்கு போகிறது எனவே x இன் அடிப்படையில் x x0 ஐ என்ற க்வாட்ரடிக் டெர்மை நாம் கொண்டிருக்கிறோம் மேலும் x x0 இன் அடிப்படையில் இங்கே லீனியர் டெர்மை கொண்டிருக்கிறோம் எனவே இதன் பொருள் இந்த செயல்பாட்டை x0 இன் அருகிலுள்ள இந்த நேரியல் செயல்பாட்டின் மூலம் தோராயமாக மதிப்பிட முடியும் எனவே இது x இன் நேரியல் செயல்பாடு மற்றும் வளைவின் தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும் இது ஒன்றுமில்லை ஆனால் இந்த செயல்பாட்டின் x0 f புள்ளியில் உள்ள தொடுகோட்டின் சமன்பாடு y fx க்கு சமம் எனவே மீண்டும் x அச்சு மற்றும் y அச்சு இங்கு உள்ளது பின்பு நம்மிடம் ஒரு வளைவு yf உள்ளது இந்த x0 புள்ளியில் இதன் மதிப்பு f ஆகும் இதனை கொண்டு வரைந்தால் பின்பு நாம் என்ன கூற வேண்டும் அதாவது சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இருந்தால் இதனை லீனியர் பங்க்ஷன் கொண்டு நெய்பர்ஹுட்டில் அப்ராக்ஸிமட் செய்ய இயலும் மற்றும் இதன் லீனியர் அப்ராக்ஸிமேஷன் இன் அக்குயுரசி என்பது ஒன்றை பொருத்தது எடுத்துக்காட்டாக x எனும் புள்ளியானது நன்றாக அப்ராக்ஸிமட் செய்யப்பட்டுள்ளது என்றால் இந்த புள்ளி மிகவும் தொலைவில் உள்ளது பின்பு இதனை நாம் அப்ராக்ஸிமட் செய்ய வில்லை எனவே இந்த நெய்பர்ஹுட்கள் நம்மால் லீனியர் பங்க்ஷன் கொண்டு அப்ராக்ஸிமட் செய்தால் இதனை டிஃபரண்ட்சியபில் என்கிறோம் லீனியர் பன்க்ஷனின் டெர்ம்களில் நாம் fஐ எழுத முடிந்தால் எப்சிலானையும் சேர்த்து x x0 தான் வித்யாசம் மற்றும் இது ௦ ஆகும் இதனை நாம் எழுதி கொண்டால் இதனை நீங்கள் பங்க்ஷன் மற்றும் இந்த வேறுபாடு கொண்டு எழுத இயலும் பின்பு இது லீனியர் பகுதி அல்ல அல்லது அதன் வேறுபாடும் அல்ல இது ஒரு நான்லீனியர் எனவே நம்மிடம் இந்த லீனியர் பகுதி மற்றும் நான் லீனியர் பகுதி உள்ளது இதுவே டேன்ஜன்ட் ஈக்வேஷன் ஆகும் இந்த நிலையில் இதனை நாம் எழுதி கொள்கிறோம் நாம் இதுவரை படித்த டிஃபரன்ஸ்சியபிலிடி சோதனை செய்வோம் எனவே அடிப்படையில் நாம் மூன்று கருத்துக்களை பார்த்துள்ளோம் ஒன்று டெரிவேடிவ்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் இதனை கோஷன்ட் மற்றும் லிமிட்டை எடுத்து கணக்கீடு செய்தோம் எனவே இந்த லிமிட் ஆனது எக்ஸிஸ்ட் ஆனால் இந்த சார்பானது டெரிவேடிவ் கொண்டுள்ளது அல்லது இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் ஏனெனில் இது சமமான வரையறை மற்றும் இதனை நாம் இவ்வாறு f or dy dx or y கூறுகிறோம் இவ்வாறு ydyϵx பார்த்தோம் இதனை நாம் dy and ϵx and the dyAΔx இவ்வாறாக எழுதினால் பின்பு இந்த அதிகரிப்பானது டிஃபரண்ட்சியபில் டெர்ம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மற்றொரு முறையானது டிஃபிரன்ஸிபலிடி சோதனை செய்வதற்காக உள்ளது அதனை நாம் எழுதிக் கொள்ளலாம் மூன்றாவது என்னவென்றால் இதனை நாம் கொடுக்கப்பட்டுள்ள பகுதியிலிருந்து எழுத இயலும் எனவே டெல்டா y இதனை நாம் இடது புறமாக இழுத்து சென்று x வகுத்தால் பின்பு லிமிட் and x 0 எடுத்தால் epsilon 0 நோக்கி செல்கிறது எனவே இந்த வெளிப்பாடானது பூஜ்ஜியத்திற்க்கு சமமாக இருக்க வேண்டும் நாம் இதனை உபயோகப்படுத்தி டிபிரன்சியபிலிடி காண சோதனையை செய்யலாம் அதாவது கோஷண்டாக 0 இருக்க வேண்டும் அல்லது நாம் இதனை டெரிவேடிவ்க் கொண்டும் பயன்படுத்தலாம் நம்மிடம் மூன்று கருத்துக்கள் உள்ளது எனவே எடுத்துக்காட்டு ஒன்று நாம் சார்பானதுfx2 டிஃபரென்ஸ்சியபில் என்று காட்டப் போகிறோம் இது மிகவும் சுலபமானது எனவே y fxx fx fxxஇந்தப் பகுதி xx2 fx x2 இதனை நான் விவரித்தால் x2x22xx x2 கிடைக்கிறது எனவே இந்தப் பகுதியை ரத்து செய்யப்படுகிறது நம்மிடம் 2xx and x2 கிடைக்கிறது சுருக்கமாக நம்மிடம் 2xx x கிடைக்கிறது இந்த வடிவிலானது Ax and the x நம்மிடம் உள்ளது இங்கு x→0 எடுத்தால் 0 ஆகும் இங்கு டெல்டா x கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் இந்த வகையான வடிவமானது உள்ளது இதையே நாம் டிஃபரென்ஸ்சியபிலிடி க்கு பயன்படுத்தினோம் இதன் அர்த்தம் இந்த சார்பானது டிஃபிரன்ஸிபள் மற்றும் இதன் டெரிவேட்டிவ் மதிப்பு A ஆகும் இந்த பகுதியானதுA இதனுடன் அமர்ந்துள்ளது லீனியர் பார்ட் f' அது ஆகும் எனவே இதிலிருந்து சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் மற்றும் அதன் டெரிவேடிவ் 2x ஆகும் மாறுபாடாக இது இந்த கோஷன்ட் x→0fxx fx என்று நம்மால் காட்ட இயலும் எனவே மீண்டுமாக நம்மிடம்fxx fx இங்கு நாம் முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் இந்தப் பகுதி 2xxΔx2 உள்ளது இதனை x வகுத்தால் பின்பு x→ 0 லிமிட்டை எடுத்தால் 2 x x term லிமிட்டை எடுத்தால் x→0 பின்பு இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது இங்கு நம்மிடம் 2x உள்ளது எனவே இதனை லிமிட் மதிப்பு எக்ஸிஸ்ட் ஆகிறது ஏதேனும் ஒரு மதிப்பிற்கு லிமிட் மதிப்பு எக்ஸிஸ்ட் ஆகிறது என்பதை நாம் காட்டியுள்ளோம் சார்பானது டிஃபரண்ட்சியபில் கொடுக்கப்பட்டுள்ள முழுமை டொமைன் அல்லது நாம் இந்த ரேஷ்யோவையும் காட்ட இயலும் y dy இதுx2 x லிமிட்டை எடுத்தால்x→0 0 பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மற்றொரு மூன்றாவது கருத்து டிஃபரன்ஸ்சியபிலிடி அல்லது இந்த டெல்டா y இந்த வடிவில் வெளிக்காட்ட அல்லது மாறுதலாக இதன் கோஷன்டை எடுத்து லிமிட் மதிப்பானது எக்ஸிஸ்ட் ஆகும் என்பதை காட்டப் போகிறோம் எனவே இங்கு இந்த எடுத்துக்காட்டான yx2 y and dy at x2 என்பதை காட்ட வேண்டும் இந்த x2 புள்ளியில் இவை எல்லாம் அதிகரிப்புகள் ஆகும் எனவே நம்மிடம் yfxx f and the dyfxdx உள்ளது எனவே இதனை நாம் டேபிள் ஆக எழுதிக்கொள்ளலாம் இந்த எடுத்துக்காட்டில் இதன் மதிப்பை நாம் கணக்கிட செய்கிறோம் y y f x 2x முதலில் 1 1 f இங்கு இது f x x2 9 f 2 x into dx or dx x சமமானது இங்கு 2 2 x 4 மற்றும் dx என்பது 1 எனவே நமக்கு 4 கிடைக்கிறது இது போன்று நாம் டெல்டாx 0 41 எடுத்துக்கொண்டால் நமக்கு dy 0 40 மற்றும் மிகவும் சிறிய மதிப்புகளுக்கு x y 0 0400 நம்மிடம் கிடைக்கிறது இந்த நிலையின் பொழுது நாம் கவனித்து அது என்னவென்றால் x அதிகமாக இருக்கும் பொழுது நேரடியாக 2 y dy இவை சமமானதாக இல்லை இந்த வேறுபாடானது இதனை அப்ராக்ஸிமட் செய்ய முடிவது இல்லை ஆனால் இது மிகவும் சிறியதாக இருக்கும் பொழுது சிறிய அதிகரிப்பானது கிடைக்கிறது எனவே இதனை நாம் அப்ராக்ஸிமட் செய்ய முடியும் இதன் அர்த்தம் அப்ராக்ஸிமட் செய்ய வேண்டுமென்றால் நெய்பர்ஹுட்டில் உள்ள புள்ளிகளை கொண்டு நாம் லினியர்ட்டெர்ம் அப்ராக்ஸிமட் செய்ய முடியும் நாம் இந்த fx13x 12 at x1 சார்பு கான டிஃபரன்ஸ்சியபிலிட்டியை சோதனை செய்யப் போகிறோம் எனவே இந்த சார்பானது இதனை y எடுத்துக் கொண்டால் இது வேறுபாடு ஏனெனில் at x1 so f1x f1 So 1x சப்மிட் செய்தால் 1 plus x2 cube root minus f என்பது ஒன்று என்றாகிறது நமக்கு 3x2 இது மட்டுமே கிடைக்கிறது தற்போது இது நம்மால் ஏதேனும் ஒரு A கண்டறிய முடியுமா இல்லையா என்பதை பார்க்கலாம் என்பது கோசன்ட் ஆகும் இதை பற்றியே நாம் தற்பொழுது பேசினோம் நம்மால் இந்த கோஷன்ட் கிடைத்தால் மற்றும் இதன் லிமிட் பூஜ்ஜியம் ஆனால் பின்பு இந்த ஃபங்ஷன் டிஃபரின்ஸிபள் ஆகும் எனவே நான் இந்த மதிப்பை கண்டறிய இயலுமா இல்லையா என்பதனை சோதனை செய்யப் போகிறோம் இந்த கோஷன்ட் dy is Ax over x ஆகும் இது பூஜ்ஜியம் பின்பு இந்த ஃபங்சன் டிஃபரன்ஸ்சியபில் மற்றும் இந்த மாதிரி ஒரு A மதிப்பை நம்மால் கண்டறிய இயலவில்லை எனில் இதனை நாம் டிஃபரன்ஸ்சியபில் இல்லை என்று கூறலாம் நான் இந்த கோசன்டை y Axx எடுத்துக்கொள்கிறோம் இதனை x வகுத்தால் பின்பு A கிடைக்கிறது எனவே நம்மிடம் உள்ளது yx what is yx So y இங்கு x213 and x வகுத்தால் power 2 by 3rd மற்றும் இது minus எனவே கணக்கீடு செய்தால் yx term y என்பது x23 பின்பு x உள்ளது x23 1 so x 13 A என்றாகிறது தற்பொழுது நாம் கவனித்தது என்னவென்றால் இந்த பங்க்ஷன் நோக்கி செல்கிறது மேலும் டெல்டா x பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது இது வலதுபுற பகுதி ஆகும் இந்த எடுத்துக்காட்டில் டெல்டா x பாசிட்டிவ் அல்லது இது நோக்கி செல்கிறது இந்த டெல்டா x இடதுபுற பகுதியிலிருந்து நோக்கி வரும்பொழுது டெல்டாx நெகட்டிவ் மற்றும் இது 0 நோக்கிச் செல்லும் இந்த நிலையின் பொழுது லிமிட் மதிப்பு A எந்த மதிப்பிற்கும் ஆகிறது இது delta x வலதுபுற பகுதியிலிருந்து வரும் பொழுது ஆகும் இடதுபுற பகுதியிலிருந்து வரும் பொழுது ஆகும் இது A பொறுத்தது அல்ல இதன் அர்த்தம் நம்மால் இப்படி ஒரு மாறியை பெற இயலாது அதாவது கோஷன்ட் வரையறுக்கப்பட்ட லிமிட் கொண்டிருக்கும் அதாவது Finite and 0 ஆக இருக்கவேண்டும் டிஃபரன்ஸ்சியபிலாக இருப்பதற்கு எனவே நம்மால் இப்படியான ஒரு வரையறுக்கப்பட்ட A எண்ணைப் பெற இயலவில்லை அதாவது கோஷன்ட் பூஜ்ஜியத்தை பெற்றுள்ளது delta o எனும்பொழுது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை இந்த நிலையில் சார்பானது டிஃபரண்ட்சியபில் at xA இல்லை எனவே முடிவுக்கு வருவோம் நான் பார்த்தது என்னவென்றால் சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்க வேண்டுமென்றால் y in terms of this expression Axϵx இதனை நாம் இவ்வாறு எழுதிக்கொள்ள வேண்டும் A என்பது delta x பொறுத்தது அல்ல எப்சிலான் என்பது delta x உடைய சார்பு இந்த டெல்டா x பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது எப்சிலான் epsilon பூஜ்ஜியம் நோக்கி செல்கிறது இது ஒரு வரையறை இதனை நாம் விவாதித்தோம் மற்றும் இந்த பகுதியானது டோட்டல் டிஃபரண்ட்சியபில் என்று அழைக்கப்படுகிறது இதனை நாம் டெல்டா y என கூறுகின்றோம் இதன் A மதிப்பானது வேறொன்றுமில்லை f டெரிவேட்டிவ் ஆகும் மீண்டும் ஆக இந்த yf சார்பானது டிஃபரண்ட்சியபில் என்று அழைக்கப்படுகிறது இது கோஷன்ட் மற்றும் இதை டெரிவேட்டிவ் என்று இதனை அழைக்கிறோம் ஆனால் இரண்டு வரையறைகளும் சமமானது என்பதை நாம் பார்த்தோம் மற்றும் இதிலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால் டிபரன்சியல் dy அறிமுகப்படுத்தி இது f' dx சமமானது ஆகிறது இது குறியீடு மட்டுமல்ல டிபரன்சியல்காண ரேஸியோ ஆகும் ஏனெனில் dyf' dx என்பது சரியானது எழுதும்பொழுது dy and dx தனித்தனியாக ஆகிறது மற்றும் இதனை நாம் தற்பொழுது உபயோகித்து அடுத்த லெட்சரில் டிஃபரண்சியாபிலிடி இரண்டு பங்க்ஷன்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைப் பார்க்கலாம் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் முதலில் டிஃபரன்ஸ்சியபிலிடி ஒற்றை வேறியபிளுக்கான சார்பு கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நாம் இந்த மூன்று கருத்துக்களை டெரிவேட்டிவ் கொண்டிருப்பதற்காக மற்றும் லீனியர் எக்ஸ்பிரஷன்கள் மற்றும் இதனை லிமிட் பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் பொழுது இவை அனைத்தும் டிஃபரண்ட்சியபிலிட்டியைத் தருகிறது எனவே இந்த நிலையில் இரண்டு வேரியபில்களை கொண்டிருக்கும்பொழுது டெரிவேடிவ்களை எவ்வாறு கொண்டிருக்கும் என்பதை பார்க்கலாம் இங்கு x பொருத்தப்பார்சியல் டெரிவேடிவ் மற்றும் y பொருத்தப்பார்சியல் டெரிவேடிவ் உதவி செய்வது இல்லை அல்லது 2 டிஃபரண்ட்சியபிலிடிகளும் சமமானதாக இருக்காது என்பது ஒரு டிஃபரண்ட் கருத்து ஒருவேளை இந்த ஃபங்ஷனுக்கு டெரிவேடிவ் இருந்தால் பின்பு ஒற்றை வேறியபில் சார்பானது டிஃபரண்சியபில் அல்லது மற்ற வழிவகைகளும் சுற்றி உள்ளன அதை அடுத்த லெக்சர் ல் காண்போம் இவையே நான் இந்த லெட்சரை தயார் செய்வதற்கு உபயோகித்த குறிப்புகள் ஆகும் மிக்க நன்றி